இன்று நான் முனைவாக்க அளவியல் சோதனையை செய்து காட்டப் போகிறேன் இன்று நாம் செய்யப்போகும் சோதனையின் நோக்கம் ஒளியியலுயிர்ப்பு பொருட்களின் தற்சுழற்சி கணக்கிடல் மற்றும் அதே பொருளைக் கொண்டு உருவாக்கப்பட்ட அறியப்படாத கரைசலின் அடர்த்தியைக் கண்டறிதல் ஆகும் அதாவது தற்சுழற்சி கணக்கிட போகும் பொருளைக் கொண்டு உருவாக்கப்பட்ட அறியப்படாத கரைசலின் அடர்த்தியைக் கண்டறிதல் ஆகும் இச்சோதனையின் கோட்பாடு மிக எளிமையானது ஆகும் தற்சுழற்சியின் வரையறை நமக்குத் தெரியும் எனில் எளிமையாக அதன் சூத்திரத்தை நாம் வருவிக்கலாம் ஒளியியலுயிர்ப்பு பொருட்களின் தற்சுழற்சி வரையறை என்பது 1 decimeter உயர திரவ கரைசல் தம்பம் தள முனைவாக்கம் செய்யப்பட்ட ஒற்றை நிற ஒளிக்கதிரை theta கோணத்திற்கு சுழற்றுவதாகும் 1 decimeter என்பது 10 centimeter ஆகும் மேலும் ஆய்வக சூழலில் அதாவது சோதனை செய்யும் கரைசல் வெப்பநிலை மற்றும் பயன்படுத்தும் அலைநீளம் ஆகியவற்றை பொருத்து 1கிராம் துகள்களை 1 கன செ மீட்டரில் அல்லது per ccல் கொண்டிருப்பதாகும் S என்பது தள முனைவாக்கம் செய்யப்பட்ட ஒளிக்கதிர் சுழற்றப்பட்ட கோணமாகும் l என்பது ஒளி புகுந்து செல்லும் திரவ கரைசல் தம்பத்தின் நீளம் ஆகும் l மதிப்பு சென்டி மீட்டரில் கிடைத்தால் அதனை பத்தால் வகுக்க அது நமக்கு டெசி மீட்டரில் கிடைக்கும் that is the decimeter theta divide by this l divide by 10 அடுத்து அலகு அடர்த்தி என்பது 1 கிராம் துகள்களை 1கனசெ மீட்டரில் கொண்டிருப்பதாகும் அதாவது கோணத்தை அடர்த்தியால் வகுக்க கிடைப்பதாகும் S equal to 10 theta by lC இதில் lC என்பது மீச்சிறு மதிப்பு அல்ல l என்பது செ மீல் திரவத்தம்பம் நீளம் ஆகும் C கரைசலின் அடர்த்தி ஆகும் அப்படியானால் திரவத்தின் அடர்த்தி m by V m கரை படு பொருளின் நிறை இங்கே நாம் சர்க்கரையை எடுத்துக் கொண்டுள்ளோம் எனவே சர்க்கரையின் நிறை வகுத்தல் பருமஅளவு ஆகும் பொதுவாக நாம் கொள்ளளவை 100 சென்டிமீட்டர் கன அளவு எடுத்துக் கொள்வோம் நமக்கு 20 சதவீத அடர்த்தி வேண்டுமானால் m 20 கிராம் என இருக்க வேண்டும் தள முனைவாக்கம் செய்யப்பட்ட ஒளிக்கதிரின் சுழற்சியை வேறுபட்ட அடர்த்திகளுக்கு கண்டறிய வேண்டும் concentration versus the rotation that angle theta வேறுபட்ட அடர்த்திக்கும் சுழற்சி கோணத்திற்கு இடையே வரைபடம் வரைய வேண்டும் இவற்றிற்கு இடையே வரைபடம் வரையும்போது நமக்கு ஒரு நேர்கோடு கிடைக்கும் அதன் சாய்வை கொண்டு theta by C கணக்கிடலாம் சாய்வு என்பது l S by 10 ஆகும் எனவே நாம் சாய்வை வரைபடத்திலிருந்து கண்டறியலாம் S என்பது slope into 10 divide by l l என்பது செ மீல் திரவ தம்பத்தின் நீளம் S மதிப்பை நாம் சென்டி மீட்டரில் தான் கண்டறிவோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்து நாம் சோதனையை இதே கரைபடு பொருளைக் கொண்டு தான் செய்ய வேண்டும் நாம் கரைபடு பொருளாக சர்க்கரையை எடுத்துக் கொண்டுள்ளோம் இந்த அறியப்படாத கரைசலின் அடர்த்தியை நாம் கண்டறியவேண்டும் இக்கரைசலை இந்த குழாயினுள் நிரப்புவோம் திரவ தம்பத்தின் உயரம் நமக்கு தெரியும் முன்பு போலவே இந்த கரைசல் திரவத்திற்கும் கோணம் theta வை கண்டறிவோம் சோதனை முறையில் theta கோணத்தை கண்டறிந்து அதற்கான வரைபடத்தை வரைவோம் எனவே இந்த வரைபடத்தை கொண்டே நாம் அடர்த்தி Cயை கணக்கிடலாம் அதாவது இவ்வரைபடத்தின் சாய்வை கொண்டு தற்சார்பு சுழற்சியை கண்டறியலாம் சோதனையின் முடிவுகளிலிருந்து கணக்கிடப்பட்ட தற்சார்பு சுழற்சியை கொண்டு அறியப்படாத கரைசல் திரவத்தின் அடர்த்தியை கணக்கிடலாம் இதுவரை நாம் பார்த்தது இச்சோதனையின் அடிப்படை கோட்பாடாகும் இச்சோதனைக்கு நாம் முனைவாக்கமானியை பயன்படுத்த போகிறோம் இந்த Laurents முனைவாக்கமாணியாகும் Laurent's முனைவாக்கமாணில் என்னென்ன பாகங்கள் உள்ளன இதில் ஒரு இணையாக்கி உள்ளது இணையாக்கி என்பது இணை கதிர்களை உருவாக்க செங்குத்து பிளவும் லென்சும் சேர்ந்த ஒரு அமைப்பாகும் அடுத்து உள்ளது முனைவாக்கியாகும் முனைவாக்கி என்பது வேறொன்றுமில்லை Nicol முப்பட்டகம் ஆகும் இதைப் பற்றி முன்பே நான் விவரித்துள்ளேன் இது தள முனைவாக்க ஒளிக்கதிர்களை உருவாக்கும் அடுத்து நாம் முனைவாக்கபடாத ஒரு ஒளி மூலத்தை எடுத்துக்கொள்வோம் இங்கே நான் சோடியம் ஆவி விளக்குகை எடுத்துக்கொள்கிறேன் இது கிட்டத்தட்ட ஒரு ஒற்றை நிற ஒளி மூலமாகும் இந்த ஒளிக்கதிர்கள் Nicol முப்பட்டக முனைவாக்கி வழியே செல்லும்போது அவை தள முனைவாக்கப்படுகின்றன அதாவது அதன் மின் துகள்கள் ஒற்றைத் திசையில் ஒழுங்கமைக்கப்படுவதாகும் அடுத்து ஒளிக்கதிர்கள் Laurent's அரைவட்ட நிழல்தட்டின் வழியே செல்லும் Laurent's அரைவட்ட நிழல் தட்டு என்றால் என்ன என்பதை இப்போது விவரிக்கிறேன் முனைவாக்கப்பட்ட ஒளிக்கதிர்கள் ஒளியியலுயிர்ப்பு கரைசல் திரவ குழாயின் வழியே செல்லும்போது முனைவாக்கப்பட்ட ஒளிக்கதிர்கள் எந்தக் கோணத்தில் இருந்தாலும் அதன் மின் அச்சு theta கோணத்திற்கு சுழற்றப்படும் இதை அடுத்து நாம் மற்றொரு Nicol முப்பெட்டகத்தை பகுப்பியாக பயன்படுத்துவோம் அடுத்து ஒளிக்கதிர்கள் இந்த பகுப்பியின் வழியே செல்லும் எனவே ஒளி கதிர்கள் முதலில் முனைவாக்கி அடுத்து Nicol முப்பட்டகம் இறுதியாக Nilcol பகுப்பி வழியாக செல்லும் இவற்றின் ஒளி அச்சுக்கள் இணையாக இருந்தால் ஒளிக்கதிர்களில் எந்த சூழற்சியும் ஏற்படாது அப்படி எவ்வித சுழற்சியும் ஏற்படவில்லை எனில் நமக்கு அடர்ந்த ஒளிக்கதிர்கள் கிடைக்கும் பகுப்பியை 90 டிகிரி கோணத்துக்கு சுழற்றி வைத்தால் அது தான் இச்சோதனையின் முதல் நிலை ஆகும் அப்போது நாம் ஒளிக்கதிர்களை காண முடியாது ஆனால் முதல் நிலையில் ஏதேனும் சிறு சுழற்சி இருந்தாலும் நமக்கு இருண்ட பிம்பம் கிடைக்காது சிறு ஒளி தெரியும் எனவே இருண்ட பிம்பம் தெரியும்வரை நாம் பகுப்பியை சுழற்ற வேண்டும் இருண்ட அல்லது ஒளிர்வு கிடைக்கும் வரை நாம் பகுப்பியை அவ்வளவு சுழற்றுகிறோமோ அந்த கோணம் தான் நாம் கண்டறிய வேண்டிய முனைவாக்கப்பட்ட கதிர்களின் சுழற்சி ஆகும் அடுத்த கேள்வி என்னவெனில் நாம் ஏன் இந்த முனைவாக்கி மற்றும் பகுப்பியைக் கொண்டு மட்டும் இச்சோதனையை செய்ய முடியாது நமக்கு ஏன் Laurent's அரைவட்ட நிழல் தட்டு வேண்டும் என்பதாகும் உண்மையில் Laurent's அரைவட்ட நிழல்தட்டு இல்லாமலும் இச்சோதனையை செய்யலாம் ஆனால் இது நம் கண்டறிதலை மேலும் கூர்மையாக்கும் இதை பயன்படுத்தவில்லை எனில் கரைசலின் வழியே காணும்போது ஒளிக்கதிர்கள் உருவாக்கும் முழுமையான இருண்ட அல்லது ஒளிர் திரையை கண்டறிவது மிகவும் கடினம் ஆகும் Laurent's அரைவட்ட நிழல்தட்டை நாம் பயன்படுத்தினால் நமக்கு மாற்றங்கள் தெளிவாக தெரியும் அதாவது நாம் மிக எளிதாக ஒளி அடர்த்தி மாறுபாடுகளை காணமுடியும் இது இந்த அமைப்பை மேலும் கூர்மையானதாக மாற்றுகிறது இதனை கண்டறிந்தது Laurent's ஆகும் அதனால்தான் இதனை Laurent's அரைவட்ட நிழல்தட்டு என்று அழைக்கிறோம் Laurent's அரைவட்ட நிழல்தட்டுல் நிழல் தட்டு அரைவட்டமாக உள்ளது இது குவாட்ஸ் படிகத்தால் ஆனது குவாட்ஸ் மற்றும் கால்சைட் ஒற்றைஅச்சு படிகங்கள் என்று நமக்கு முன்பே தெரியும் இவற்றின் ஒளியியல் அச்சுகள் பரப்பிற்கு இணையாக இருக்குமாறு இவை வெட்டப்பட்டுள்ளன இதன் மற்றொரு அரைவட்ட பகுதி சாதாரண கண்ணாடியால் ஆனது இதனால் ஒளிக்கதிர்களை முனைவாக்க முடியாது இந்த குவாட்ஸ் அரைவட்ட நிழல் தட்டை பயன்படுத்துவதற்கு ஒரே நிபந்தனை தான் அதாவது இதன் ஒளியியல் அச்சு பரப்பிற்கு இணையாக இருக்க வேண்டும் இந்த அரைவட்ட நிழல தட்டைப் பற்றி ஏற்கனவே நான் விவரித்து இருக்கிறேன் இதன் வழியே பொது மற்றும் நூதன ஒளிக்கதிர்கள் செல்லும் போது lambda by 2 ஒளிவழி வேற்றுமை அல்லது pi நிலை வேற்றுமையை பொது மற்றும் நூதன ஒளிக்கதிர்களுக்கு இடையே உண்டாக்குகிறது இது அரைவட்ட நிழல் தட்டு என்பதால் lambda by 2 ஒளிவழி வேற்றுமை ஏற்படுகிறது இதுவே முழு வட்ட நிழல் தட்டு எனில் lambda ஒளிவழி வேற்றுமை ஏற்பட்டிருக்கும் இந்த முனைவாக்கிலிருந்து வரும் முனைவாக்கப்பட்ட ஒளிக்கதிர்கள் இந்த அரைவட்ட நிழல் தட்டின் மேல் விழும் இது அதன் மின் அச்சு ஆகும் ஒளிக்கதிர்கள் Laurent's அரைவட்ட நிழல்தட்டின் இப்பகுதியில் விழும் ஒளிக்கதிர்கள் அரைவட்ட குவார்ட்ஸ் அரைவட்ட நிழல் தட்டு மற்றும் கண்ணாடி தட்டு இரண்டின் மேலும் சமமாக விழுந்து அதனுள் புகுந்து செல்லும் கண்ணாடித் தட்டின் உள் புகுந்து செல்லும் போது மின் அச்சில் எவ்வித மாற்றமும் ஏற்படுவதில்லை அதன் ஒளி அடர்த்தியிலும் எவ்வித மாற்றமும் ஏற்படுவதில்லை மாறாக குவார்ட்ஸ் படிகம் உள்ள திசையில் செல்லும் போது அவை மாற்றமடைகின்றன இந்த திசையில் இருப்பது ஒளியியல் அச்சியாகும் மின் அச்சு இந்தத் திசையில் உள்ளது முனைவாக்கப்பட்ட ஒளிக்கதிர்கள் குவாட்ஸ் தட்டின் மேல் விழும் போது அவை இரண்டு கதிர்களாக பிரிகின்றன அவை பொது கதிர் மற்றும் நூதன கதிர் ஆகும் பொதுக் கதிர் மற்றும் நூதன கதிரில் ஒன்று sigma முனைவாக்கப்பட்ட ஒளிக்கதிர் மற்றது pi முனைவாக்கப்பட்ட ஒளிக்கதிர் ஆகும் இவ்விரண்டு கதிர்களும் ஒன்றுக்கொன்று செங்குத்தான கூறுகளை கொண்டிருக்கும் பொது கதிரின் திசை ஒளி அச்சுக்கு செங்குத்தாக இருக்கும் மற்ற கதிரின் திசை ஒளி அச்சுக்கு இணையாக இருக்கும் அது நூதன கதிர் ஆகும் எனவே தள முனைவாக்கப்பட்ட ஒளிக்கதிர்கள் குவாட்ஸ் படிகத்தில் பட்டு இரண்டு பிரிவுகள் ஆகின்றன ஒன்று பொது கதிர் மற்றது நூதன கதிர் ஆகும் குவாட்ஸ் படிகத்தின் இந்த தடிமனை அது கடக்கும் போது அங்கு என்ன நடக்கிறது இரு கதிர்களுக்கு இடையே pi நிலை வேறுபாடு ஏற்படுகிறது இவற்றிற்கிடையே pi நிலை வேறுபாடு ஏற்பட்டால் இரு கதிர்களின் திசையும் ஒன்றுக்கொன்று எதிரானதாக இருக்கும் எனவே அதனை நான் புள்ளியிட்ட கோடுகளாக குறித்துள்ளேன் இந்த நிழல் தட்டில் இருந்து வெளியே வரும்போது ஒளிக்கதிர்களின் திசை மாற்றம் அடைகிறது படத்தில் நிழல் தட்டில் இருந்து வெளிவரும் கதிர்களில் இது நூதன கதிரை குறிக்கும் மற்றது பொது கதிரை குறிக்கும் ஆனால் கண்ணாடி தட்டின் வழியே வரும் ஒளிக்கதிர்கள் எவ்வித திசை மாறுபாடும் அடையாமல் வருவதை நீங்கள் காண முடியும் கண்ணாடியில் இருந்து வரும் ஒளிக்கதிர்களின் மின் அச்சு இத்திசையில் இருப்பதையும் அதுவே குவாட்ஸ் படிகத்தின் இருந்து வரும் ஒளிக்கதிர்கள் அதற்கு செங்குத்து திசையில் இருப்பதையும் படத்தில் காணலாம் ஒளிக்கதிரின் திசையை ஒப்பிட்டால் குவாட்ஸ் படிகத்தின் வழியே வந்த கதிர் கண்ணாடி வழியே வந்த கதிருக்கு செங்குத்தாக இருப்பதைக் காணலாம் எனவே இரண்டு கதிர்களும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கின்றன இது ஒளியியல் அச்சுடன் theta கோணத்தை ஏற்படுத்துகிறது எனவே மற்ற கதிரும் அதே theta கோணத்தையே கொண்டிருக்கும் ஒளிக்கதிர்கள் இப்போது Laurent's அரைவட்ட நிழல்தட்டிலிருந்து வெளியே வரும் இங்கே இந்தக் குழாய் திரவத்தால் நிரப்பப்பட்டுள்ளது முதலில் நாம் சோதனை திரவத்தை அல்லது ஒளியியலுயிர்ப்பு திரவத்தை எடுத்துக்கொள்ளாமல் சாதாரண தண்ணீரை எடுத்துக் கொள்ளலாம் இப்போது தண்ணீருக்குள் ஒளி புகுந்து செல்லும் ஒளிக்கதிரின் மின் கூறுகளில் எவ்விதச் சுழற்சியும் ஏற்படாமல் அல்லது கதிர் முனைவாக்கம் அடையாமல் வெளிவரும் எனவே ஒளிக்கதிர் எவ்வித சுழற்சியும் அடையாமல் பகுப்பியை வந்து அடையும் இது பகுப்பி ஆகும் குழாயில் இருந்து வரும் ஒளிக்கதிர்கள் பகுப்பியின் மேல் விழும் Nicol முப்பட்டகம் தான் பகுப்பியாகும் தொடக்கத்தில் இதுதான் ஒளி அச்சின் திசையாகும் இது ஒளி அச்சு எனில் இந்த திசையில் மின் அச்சு உள்ளது இவை பகுப்பியை எளிதில் கடந்து செல்லும் கண்ணாடியின் வழியே வரும் ஒளிக் கதிர்களின் கூறு E cos theta எனில் குவாட்ஸ் படிகத்தின் வழியே வரும் ஒளிக்கதிரின் கூறு என்ன அதுவும் E cos theta வாக தான் இருக்கும் இரண்டு அரை வட்டங்களில் இருந்தும் வரும் ஒளிக் கதிர்களை பற்றி பார்த்தோம் தொலைநோக்கியின் வழியே இவற்றை நாம் நோக்கினால் முதலில் நமக்கு அரைவட்ட நிழல்தட்டின் பிம்பங்கள் கிடைக்கும் நிழல் தட்டின் இரு பக்கங்களில் இருந்தும் சம அளவில் ஒளி வீச்சு வருவதை காணலாம் அதாவது இரு பக்கங்களிலும் சம அளவில் ஒளிர்வு இருப்பதை காணலாம் நான் இப்போது பகுப்பின் திசையை மாற்றினால் அதனால் ஒளியியல் அச்சின் திசையும் மாறும் இந்நிலையில் சமநிலையில் உள்ளது ஒளி அடர்த்தி ஏன் சமமாக உள்ளது எனில் அனைத்து கூறுகளின் கோணமும் சமமாக உள்ளது இப்போது நான் பகுப்பியின் நிலையை மாற்ற அதனை சுழற்றுகிறேன் இப்போது இரண்டு அரை பகுதியில் இருந்து கிடைக்கும் ஒளி கூறுகளை நீங்கள் காணலாம் அவை ஒன்றுக்கொன்று சமமாக இல்லை இவ்விரு அரை பகுதிகளுக்கிடையே ஒப்பிட்டால் நீங்கள் வேறுபாட்டை உணரமுடியும் பகுப்பியை இந்த நிலையில் பொருத்தும் போது ஒளியியல் அச்சு குவாட்ஸ் படிகத்தின் மின்னியல் அச்சுக்கு இணையாக இருக்கும் அப்படியானால் இந்தப் பகுதி முழுமையாக மறைந்து போகும் அல்லது காணாமல் போகும் இதன் மற்ற பகுதி ஒளியியல் அச்சுக்கு செங்குத்தாக இருப்பதால் அது பகுப்பியின் உட்புகுந்து செல்லும் அதாவது கண்ணாடி இருக்கும் அரைவட்ட பகுதி இருண்டும் குவாட்ஸ் படிகம் உள்ள பகுதி ஒளிர்வாகவும் இருக்கும் முதல் நிலையில் நமக்கு இருபக்கமும் சம ஒளி செறிவு கிடைத்தது அடுத்து ஒரு பக்கம் ஒளிர்வும் மறுபக்கம் இருண்டும் கிடைத்தது அடுத்து மேலும் நான் சுழற்றினால் ஒளியியல் அச்சுக்கு இணையாக வரும்போது இருபக்கமும் மின் அச்சின் கோணங்கள் சமமாக இருப்பதை நீங்கள் காணலாம் எனவே செங்குத்து அச்சுக்கு E sin theta வும் இணை அச்சுக்கு E cos theta இதில் குறிப்பிட வேண்டியது என்னவெனில் இரு பக்கங்களிலும் சம அளவில் மின் கூறுகள் இருக்கும் எனவே இரு பக்கமும் சம அளவில் ஒளிர்வாக இருப்பதைக் காணலாம் இப்போது இதனை நான் மேலும் மாற்றுகிறேன் இப்போது இதன் ஒளிச்செறிவு இரு பக்கமும் சமமாக இருக்கப்போவதில்லை ஒளியியல் அச்சுக்கு 90 டிகிரி கோணத்தில் இருக்கும் போது ஒரு அரை வட்ட பகுதி ஒளிர்வாகவும் மற்றது இருண்டும் காணப்படுகிறது இப்போது ஒரு பகுதி இருண்டும் மற்றது அதற்கு மாறாகவும் உள்ளது கண்ணாடியை கொண்ட அரைவட்ட பகுதி ஒளியியல் அச்சுக்கு இணையாக இருப்பதால் மின் கூறுகளை தன்னுள் அனுமதிக்கிறது மாறாக குவாட்ஸ் அரைவட்ட பகுதி ஒளியியல் அச்சுக்கு செங்குத்தாக இருப்பதால் மின் கூறுகள் இதன் வழியாக செல்ல முடியாது எனவே குவாட்ஸ் அரைவட்ட பகுதி இருண்டும் மற்றது ஒளிர்வாகவும் இருக்கும் எனவே முதலில் சமமான ஒளிச்செறிவு அடுத்து ஒரு பக்கம் மட்டும் ஒளிர்வாகவும் தோன்றுவது மீண்டும் சமமான ஒளிச்செறிவு அடுத்து ஒரு பக்கம் மட்டும் ஒளிர்வாக தோன்றுவது என மாறி மாறி தொடர்ந்து கொண்டே இருக்கும் தொடக்க நிலையை ஒப்பிட்டால் இப்பொழுது நான் 180 டிகிரி கோணத்தை கடந்து இருக்கிறேன் இப்போது மீண்டும் எனக்கு சமமான ஒளிச்செறிவு கிடைக்கிறது நான் மேலும் தொடர்ந்தால் எனக்கு மாறிமாறி சமமான ஒளிர்வும் ஒருபக்க ஒளிர்வும் கிடைத்துக் கொண்டே இருக்கும் இப்போது நான் 360 டிகிரி கோணத்தை அடைந்து விட்டேன் அதாவது 0 டிகிரி கோணத்தை அடைந்து விட்டேன் இந்த முழு சுழற்சியில் எனக்கு நான்கு முறை சம ஒளிர்வும் நான்கு முறை பாதி ஒளிர்வும் பாதி இருளும் கிடைத்தது இதுவரை விளக்கியதை நான் இப்போது செய்து காண்பிக்க போகிறேன் நாம் செய்து பார்க்கும்போது நமக்கு இருபுறங்களிலும் ஒளிர்வு சம அளவில் கிடைப்பதை காணலாம் மேலும் கோணத்தை கண்டறிவது பற்றியும் சுழற்சியை கண்டறிவது பற்றியும் பார்க்கலாம் இதன் பொது செய்முறை பற்றி நாம் பார்த்தோமென்றால் எப்பொழுதும் இதனை 360 டிகிரி கோணத்திற்கு சுழற்றுவோம் பின்னர் சமச்சீர் ஒளிர்வு கிடைக்கும் நான்கு நிலைகளை கண்டறிவோம் நிலைகளை கண்டறிந்த பின் அதன் அளவுகளை கண்டறிந்து குறித்துக் கொள்வோம் அடுத்து நாம் கரைசலை நிரப்புவோம் முதலில் நாம் அதிக அடர்த்தி கொண்ட கரைசலை நிரப்புவோம் இப்போது இதனை நாம் சுழற்றுவோம் இதனை நான் சுழற்றினால் இவை ஒளிக் கதிர்களின் மின் கூறுகளை சுழற்றும் நாம் சம அளவு பிரகாசத்தை பெற பகுப்பியை இந்தக் கோணத்திற்கு சுழற்றினால் நமக்கு இரு அரை வட்டங்களிலும் ஒளிர்வு கிடைக்கும் இந்த முறையில் நாம் வெவ்வேறு திரவ அடர்த்திகளுக்கு குறைந்தது 4அல்லது 5 வெவ்வேறு திரவ அடர்த்திகளுக்கும் சுழற்சி கோணத்திற்கும் இடையே வரைபடத்தை வரையலாம் இவ்வாறு தான் நாம் இச்சோதனையை செய்ய வேண்டும் சோதனைக்கு தேவையான கரைசலை தயாரிக்க நாம் ஒரு பொதுவான தயாரிக்கும் முறையை பின்பற்ற வேண்டும் முன்பே நான் கூறியது போல முதலில் அதிக அடர்த்தி கொண்ட கரைசலை எடுத்துக்கொள்ள வேண்டும் 20 சதவீத அடர்த்தி கொண்ட கரைசலை வேண்டுமானால் எடுத்துக் கொள்ளலாம் அடுத்து இதன் அடர்த்தியை குறைக்க இதனுடன் நீர் சேர்க்கலாம் அதற்கான கணக்கீட்டை தான் நான் இங்கே குறிப்பிட்டுள்ளேன் C1 துவக்கத்தில் உள்ள கரைசலின் அடர்த்தி அடுத்து C2 நான் தயாரிக்க வேண்டிய கரைசலின் அடர்த்தி C2 வின் அடர்த்தி C 1ஐ விடக் குறைவாகும் C 1 அடர்த்தி கொண்ட திரவத்தின் கன அளவை நான் x என கருதிக் கொண்டால் இதில் C2 அடர்த்தி கொண்ட கரைசலை உருவாக்கிட எவ்வளவு நீரை சேர்க்க வேண்டும் என்பதை y என எடுத்துக் கொள்கிறேன் அதற்கான கணக்கீட்டை இங்கே நான் குறிப்பிட்டுள்ளேன் அதாவது C 1 minus C 2 divided by C 2 into x ஆகும் இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி வெவ்வேறு அடர்த்தி கொண்ட கரைசலை நாம் தயாரிக்கலாம் அதாவது C 1ல் இருந்து C2 then C 2 ல் இருந்து C 3 இதில் C3 ன் அடர்த்தி C2ஐ விட குறைவாகும் இவ்வாறு நாம் திரவத்தின் அடர்த்தியை குறைத்துக்கொண்டே ஒவ்வொரு அடர்த்திக்கும் சோதனை செய்து அளவுகளை கண்டறியலாம் இறுதியாக அறியப்படாத அளவு வடிநீரை இதில் சேர்த்து அல்லது வேண்டுமானால் இன்னும் சற்று அளவு சர்க்கரையை சேர்த்து அடர்த்தி அறியப்படாத கரைசலை தயாரிக்கலாம் கோணம் theta ஐ கண்டறிந்து அதனை வரைபடத்தில் இட்டு அறியப்படாத கரைசலின் அடர்த்தியை கண்டறியலாம் அல்லது சோதனையில் கண்டறியப்பட்ட தற்சுழற்சியைக் கொண்டு அடர்த்தியை கணக்கிடலாம் சோதனைக்கான அட்டவணை இங்கே உள்ளது அட்டவணையில் இங்கே முனைவாக்கியின் நீளத்தை அளவுகோலில் கண்டறிந்து குறிப்பிட வேண்டும் இந்த இடத்தில் நாம் பயன்படுத்தும் ஒளிக்கதிர்களின் அலைநீளத்தை குறிப்பிட வேண்டும் நாம் பயன்படுத்தும் சோடியம் ஆவி விளக்கின் அலைநீளம் 5893 angstrom ஆகும் அடுத்து அறையின் வெப்பநிலையை குறித்துக் கொள்ள வேண்டும் அது அறையின் வெப்ப நிலையும் கரைசலின் வெப்பநிலையும் அதாவது கரைசலை நாம் சூடாகவோ அல்லது குளிர்விக்காத போது ஒன்றாக இருக்கும் என்று கருதுவோம் அடுத்து முனைவாக்கியின் வெர்னியர் மாறிலியை கண்டறிந்து குறித்துக் கொள்ள வேண்டும் இது வட்டவடிவ அளவுகோல் என்பதால் நிச்சயம் வெர்னியர் மாறிலி இருக்கும் அதனை நாம் கண்டறிந்து இங்கு குறித்துக் கொள்ள வேண்டும் அடுத்தது குழாயில் வடிநீர் நிரப்பி தள முனைவாக்கல் சுழற்சி கோணத்தை கண்டறிவது ஆகும் சில முனைவாக்கிகளில் இரு வெர்னியர் அளவுகோல்கள் இருக்கும் சிலவற்றில் ஒரு வெர்னியர் அளவுகோல் மட்டும் இருக்கும் அடுத்து நாம் சம அளவு ஒளிர்வுக்கு நான்கு அளவுகளை கண்டறிய வேண்டும் இரண்டு அளவுகளை வேண்டுமானாலும் கண்டறியலாம் இங்கே நான் இரண்டு அளவுகளை மட்டும் கண்டறிய போகிறேன் இரண்டு அளவுகள் மட்டும் எடுக்கும்போது நான் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டியது இரண்டாவது அளவு என்பது 180 டிகிரி கோண சுழற்சிக்கு பின் நமக்கு கிடைக்கின்ற ஏதாவது ஒரு அளவினை எடுக்க வேண்டும் என்பதாகும் இதுவே இரண்டாவது அளவாகும் பொதுவாக நமக்கு 4 சம அளவு ஒளிர்வு கிடைக்கும் அவற்றில் இரண்டு அதிக ஒளி அடர்த்தி கொண்டதாகவும் 2 குறைவான ஒளி அடர்த்தி கொண்டதாகவும் இருக்கும் ஆனால் இங்கே நாம் அவற்றை வித்தியாசப்படுத்துவது மிகவும் கடினமானதாகும் எனவே நாம் 180 டிகிரி கோண வித்தியாசத்தில் இரண்டு அளவுகளை கண்டறிவோம் இந்த அளவுகளை கண்டறிந்து அட்டவணையில் இங்கே குறித்துக் கொள்ள வேண்டும் முதல் சம அளவு ஒளிர்வு அளவை முதல் பெட்டியிலும் அடுத்ததை இரண்டாவது பெட்டியிலும் இவற்றின் சராசரியை அதாவது வடிநீருக்கான சராசரியை அடுத்த பெட்டியிலும் குறித்துக் கொள்ள வேண்டும் R 0 and this R 0 dash அடுத்து வெவ்வேறு கரைசல் அடர்த்திகளுக்கு சோதனையை செய்ய வேண்டும் இதேபோல் ஒவ்வொரு அடர்த்திக்கும் 180 டிகிரி கோண வித்தியாசத்தில் அளவுகளை கண்டறிய வேண்டும் அவற்றின் சராசரி Rஐ கணக்கிட வேண்டும் முதல் மற்றும் இரண்டாவது ஒளியூட்டல் மதிப்புகள் முறையே R and R 0 ஆகும் R 0 and R 0 dash என பெயரிடலாம் அல்லது R and R dash எனவும் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது சுழற்சி theta will be R minus R 0 ஆகும் மற்ற சுழற்சிக்கு R dash minus R 0 dash ஆகும் இவை இரண்டும் 180 டிகிரி கோண இடைவெளியாகும் எந்தக் கோணம் நமக்கு கிடைத்தாலும் அவை இரண்டும் ஒன்றாக இருக்கும் இவை இரண்டின் சராசரி முதல் கரைசல் அடர்த்திக்குரிய theta மதிப்பு ஆகும் அடுத்தது இரண்டாவது அடர்த்திக்கு மதிப்புகளை கண்டறிய வேண்டும் இதுபோல் 4 அல்லது 5 அடர்த்திக்கு சராசரியை கண்டறிய வேண்டும் இறுதியாக ஆறாவது அடர்த்தியாக அறியப்படாத கரைசலை சோதனை செய்து அதன் theta மதிப்பை கண்டறிய வேண்டும் இவையே நாம் சோதனையின்போது செய்ய வேண்டியது ஆகும் அடுத்து தற்சுழற்சி மற்றும் அறியப்படாத கரைசலின் அடர்த்தியை கண்டறிய அடர்த்திக்கும் theta கோணத்திற்கும் இடையே வரைபடத்தை வரைந்து சாய்வை கண்டறிய வேண்டும் தற்சுழற்சியை இந்த வரைபடத்தின் சாய்வை கொண்டு கண்டறிவது போல அறியப்படாத கரைசலின் அடர்த்தியையும் இதனைக் கொண்டே கண்டறியலாம் சோதனையின் மூலம் அறியப்படாத கரைசலின் theta மதிப்பை கண்டறிந்து அதனை இந்த வரைபடத்தில் இட்டு அடர்த்தியை கண்டறியலாம் அடுத்தது நாம் பிழைகளை கண்டறிய வேண்டும் அதற்கான சூத்திரம் S equal to the 10 theta by l C del S by S equal to 2 del theta by theta plus 2 del l by l plus 2 del m by m plus del V ஆகும் இதுவே கணக்கீட்டிற்கான சூத்திரம் ஆகும் இது எவ்வாறு உருவானது என்பது இங்கே தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது அதாவது C equal to me by V நாம் நிறை மற்றும் கன அளவை கண்டறிகிறோம் எனவே பிழைகளை நாம் கண்டறியும் அளவுருக்களுக்கு ஏற்ற வகையில் மாற்றிக் கொள்ள வேண்டும் எனவே இங்கு நமக்கு 2 கிடைக்கிறது ஏனெனில் நாம் இரண்டு அளவுகளுக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை கண்டறிகிறோம் எனவே நீங்கள் இந்த சூத்திரத்தை கொண்டு பிழையை கணக்கிடலாம் அடுத்து நான் சோதனையின் அமைப்பு மற்றும் செய்முறை பற்றி விவரிக்கப் போகிறேன் இதுதான் முனைவாக்கி சோதனையின் அமைப்பாகும் நான் உங்களுக்கு முன்பே சொன்னவற்றை நினைவு கூறுகிறேன் முனைவாக்கில் என்னென்ன பொருள்கள் இருக்கும் இங்கே ஒரு இணையாக்கி மற்றும் தொலை நோக்கி உள்ளது இவற்றுக்கு இடையே ஒரு முனைவாக்கியும் அரைவட்ட நிழல் தட்டும் உள்ளது இவை இரண்டும் உள்ளே உள்ளதால் அதை நீங்கள் காணமுடியாது இங்கு நீங்கள் கரைசல் நிரப்பப்பட்ட குழாய் உள்ளதைக் காணலாம் இப்போது அதில் நீர் நிரப்பப்பட்டுள்ளது ஆனால் இந்த குழாயிலேயே தான் நாம் 20 சதவீத சர்க்கரை கரைசலை நிரப்ப போகிறோம் அடுத்து இங்கே ஒரு பகுப்பி உள்ளது பகுப்பியை அடுத்து தொலைநோக்கி உள்ளது தொலைநோக்கியில் நாம் காண்பனவற்றை எல்லாம் காண அலைபேசி கேமரா இங்கே பொருத்தப்பட்டுள்ளது திரையில் நீங்கள் இப்போது அரை நிழல் தட்டின் பிம்பத்தை காண்கிறீர்கள் இங்கே ஒரு வட்டவடிவ அளவுகோல் உள்ளது அதில் வெர்னியர் அளவுகோல் உள்ளது இதில் பத்துப் பிரிவுகள் உள்ளது இந்த வட்ட அளவுகோலில் 360 டிகிரி அளவு வரை குறிக்கப்பட்டுள்ளது இவை ஒவ்வொன்றும் பத்து பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அடுத்து நாம் வெர்னியர் மாறிலி மை கண்டறிய வேண்டும் வெர்னியர் மாறிலி சமம் 1 degree by 10 ஏனெனில் வெர்னியர் அளவுகோலில் பத்துப் பிரிவுகள் உள்ளது மேலும் முக்கிய அளவுகோலின் ஒரு பிரிவு ஒரு டிகிரி ஆகும் இதன் உள்ளே உள்ள பகுப்பி இந்த வெர்னியர் அளவுகோலுடன் இணைந்து உள்ளது எனவே நான் இந்த வெர்னியர் அளவுகோலை சுழற்றும் போது பகுப்பியையும் சுழற்றுகிறேன் இப்போது திரையில் நீங்கள் காண்பது அரை நிழல் தட்டு ஆகும் இதனை சற்று பெரிதாக்குகிறேன் இப்போது நான் உங்களுக்கு சோதனையை செய்து காட்ட முயற்சிக்கிறேன் நாம் சோதனையை 0 டிகிரி கோணத்திலிருந்து துவங்குவோம் இப்போது நான் இந்த திசையில் அளவுகோலை சுழற்றுகிறேன் நீங்கள் அளவுகளை கணக்கிட்டு கொண்டே வர வேண்டும் நான் முதலில் நமக்கு என்ன கிடைக்கிறது என்று பார்க்கிறேன் முதல் நிலையில் நமக்கு அரை ஒளிர்வும் அரை இருளும் கிடைக்கிறது கதிர்களில் ஒன்றின் மின் கூறுகள் ஒளி அச்சுக்கு இணையாக உள்ளது மின் கூறுகளைக் கொண்ட இரண்டு கதிர்களில் ஒன்று கண்ணாடியின் வழியாகவும் மற்றது குவாட்ஸ் படகத்தின் வழியாகவும் செல்லும் இவற்றிற்கிடையே கோண இடைவெளி 90 டிகிரி ஆகும் எனக்கு இப்போது 27 டிகிரி கோண அளவு கிடைக்கிறது அடுத்து எனக்கு சம அளவு ஒளிர்வு கிடைக்கும் வரை நான் தொடர்ந்து சுழற்ற போகிறேன் எனக்கு சம அளவு ஒளிர்வு 60 டிகிரி கோணத்தில் கிடைக்கிறது நான் மேலும் தொடர்ந்தால் எனக்கு அரை ஒளிர்வு மற்றும் அரை இருள் கிடைக்கிறது இது போல கிடைப்பது இரண்டாவது முறையாகும் அதாவது ஒன்றின் மின் கூறுகள் ஒளியியல் அச்சுக்கு இணையாகவும் மற்றது செங்குத்தாகவும் உள்ளது எனவே நான் மேலும் தொடர்ந்தால் எனக்கு சமச்சீர் ஒளிர்வு கிடைக்கும் இதனை அடுத்து நான் தொடர்ந்தால் மீண்டும் எனக்கு அரை இருள் மற்றும் அரை ஒளிர்வு கிடைக்கும் இப்போது எனக்கு மூன்றாவது முறையாக அரை இருள் மற்றும் அரை ஒளிர்வு கிடைக்கிறது அடுத்து எனக்கு மூன்றாவது முறையாக சம அளவு ஒளிர்வும் கிடைக்க வேண்டும் இந்த புள்ளியில் எனக்கு அது கிடைக்கிறது ஆனால் அது தெளிவாக தெரியாததால் அதனை சரி செய்ய முயற்சிக்கிறேன் இப்போது நான் முன்பிருந்த 0 டிகிரி கோணத்தில் மீண்டும் வந்து விட்டேன் எனவே நமக்கு முதலில் இருந்து அரை இருள் மற்றும் வரை ஒளிர்வு இப்போது நான் வேகமாக இதனை சுழற்றி 4 சம அளவு ஒளிர்வுகளையும் 4 அரை ஒளிர்வு மற்றும் அரை இருள் நிலைகளையும் உங்களுக்கு காட்டுகிறேன் போது 330 டிகிரி கோணத்தில் எனக்கு சம அளவு ஒளிர்வு பிம்பம் கிடைக்கிறது இதனை நான் மேலும் தொடர்ந்து சுழற்றினால் எனக்கு அரை ஒளிர்வு மற்றும் அரை இருள் கிடைக்கிறது இப்போது எனக்கு இன்னும் தெளிவான பிம்பம் கிடைக்கிறது ஆம் எனக்கு மேலும் ஒரு சம அளவு ஒளிர்வு கிடைத்துள்ளது மேலும் தொடர்ந்தால் எனக்கு அரை இருள் மற்றும் அரை ஒளிர்வு கிடைக்கிறது இதை நாம் மேலும் சுழற்றினால் எனக்கு மற்றொரு சம அளவு பிம்பம் கிடைக்கிறது இப்போது நமக்கு தெளிவாகிவிட்டது நான் மேலும் தொடர எனக்கு அரை இருள் மற்றும் அரை ஒளிர்வு மீண்டும் கிடைக்கிறது எனவே எனக்கு ஒட்டு மொத்தமாக நான்கு முறை சம அளவு ஒளிர்வும் நான்கு முறை அரை இருள் மற்றும் அரை ஒளிர்வு பிம்பமும் கிடைத்தன Laurent அரைவட்ட நிழல் தட்டை சோதனை பொருத்தவரை இந்தக் கருத்தியல் மிக முக்கியமாகும் இப்போது நான் கேமராவை நகர்த்திவிட்டு சோதனையை விவரிக்க முயல்கிறேன் முதலில் நாம் இந்தக் கரைசல் நிரப்பப்பட்ட குழாயின் நீளத்தை கண்டறிந்து கொள்வோம் இது ஒன்றும் அத்தனை கடினமான பணி இல்லை நான் அளவுகோலை இரு முனைகளுக்கு இடையே பொருத்தி அளவை கண்டறிகிறேன் எனக்கு 18 சென்டி மீட்டர் என்ற அளவில் கிடைக்கிறது ஆனால் நீர் இந்த அளவு வரை மட்டுமே உள்ளது எனவே சோதனையை துவங்கும் முன் நீரின் அளவை சரிபார்த்து கொள்ள வேண்டும் இங்கே மற்றொரு திரவ கரைசல் நிரப்பப்பட்ட குழாய் உள்ளது குழாயின் நீளம் 20 சென்டி மீட்டர் என குறிப்பிடப்பட்டிருக்கும் அல்லது நீங்களே கண்டறிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இதனை இதுபோன்று கண்டறிவது சிரமமாக உள்ளது எனவே நீர் நிரப்பப்பட்ட குழாயின் நீளமும் ஒன்றாகவே இருக்க வாய்ப்புள்ளது எனவே அதன் அளவும் 20 சென்டிமீட்டர் ஆகவே இருக்கும் எனவே இதன் அளவை நாம் கண்டறிய வேண்டும் அல்லது அது இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும் இங்கே மற்றொரு குழாய் உள்ளது அதில் 20 சதவீத அடர்த்தி கொண்ட சோதனைக்கான கரைசல் நிரப்பப்பட்டுள்ளது அந்தக் குழாயை மூனைவாக்கியினுள் வைத்து நான்கு நிலைகளை காட்டப் போகிறேன் முதலில் நாம் நீர் நிரப்பப்பட்ட குழாயை எடுத்துக் கொள்வோம் இதற்குரிய சம அளவு ஒளிர்வை கண்டறிந்து அளவுகளை குறித்துக் கொள்வோம் ஆனால் பிம்பத்தை என்னால் காண முடியவில்லை எனவே நான் இந்த குழாயினை சரியாக பொருத்திக் கொள்கிறேன் இப்போது எனக்கு பிம்பம் தெரிகிறது நீருக்கு எவ்வித சுழற்சியும் ஏற்படப் போவதில்லை ஏனெனில் இதில் ஒற்றை மின் அச்சு மட்டுமே உள்ளது எனவே நாம் முன்பு செய்தது போலவே 4 சம அளவு ஒளிவுகளை கண்டறிய வேண்டும் முதலில் நான் முதல் ஒளியூட்டலுக்கான அதாவது சம அளவு ஒளிர்வு பிம்பத்திற்கான அளவுகளை கண்டறிய வேண்டும் அடுத்து 180 டிகிரி கோணம் சுழற்றி அடுத்த பிம்பத்தை கண்டறிய வேண்டும் இப்போது எனக்கு சம ஒளிர்வு பிம்பம் கிடைக்கிறது நான் அதன் அளவுகளை கண்டறிய வேண்டும் இந்த அளவை R0 எனக் குறிப்பிட்டதை நினைவில் கொள்வோம் இது முதல் ஒளியூட்டல் அளவாகும் அளவுகளை நான் குறித்துக்கொண்டேன் அளவுகளை கண்டறிவது இங்கு அத்தனை கடினமான காரியம் இல்லை எனவே நீருக்கான அட்டவணையில் அளவுகளை குறித்துக் கொண்டேன் அடுத்து நாம் கரைசலை எடுத்துக் கொள்வோம் நீர் பயன்படுத்திய அதே குழாயை பயன்படுத்த போகிறோம் எனில் நீரை எடுத்து விட்டு கரைசலை நிரப்ப வேண்டும் பொதுவாக நாம் இந்த கனசதுர அளவுகோலை பயன்படுத்தலாம் 100 cc கொண்ட அளவு கோல் எனில் 20 கிராம் சர்க்கரையை சேர்க்கலாம் அல்லது 50 cc அளவுகோல் எனில் 10 கிராம் சர்க்கரையை சேர்த்தால் நமக்கு 20 சதவீத அடர்த்தி கொண்ட கரைசல் கிடைத்துவிடும் இக் குழாய்களில் எது சர்க்கரை கரைசல் நிரப்பப்பட்டது எனத் தெரியவில்லை ஆனால் இக்குழாயை உற்று நோக்கும்போது கரைசல் ஒருதலையாக இருப்பதால் இது சர்க்கரை கரைசல் ஆக இருக்க வாய்ப்பில்லை முதலில் நாம் முதல் ஒளியூட்டல் அளவுகளை கண்டறிந்து கொண்டு பின் தோராயமாக 180 டிகிரி கோணம் சுழற்றி அடுத்த ஒளியூட்டல் அளவுகளை கண்டறிய வேண்டும் இந்த அளவுகளை கண்டறிய சில நிமிடங்களே ஆகும் இதுபோல் இரண்டு மூன்று அளவுகள் கண்டறிந்து அவற்றின் சராசரியை கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும் இப்போது நீங்கள் மேலும் சில கரைசல்களை எடுத்துக் கொள்ள வேண்டும் எனக்கு எத்தனை சதவீத அடர்த்தி தேவை என்பதை கொண்டு சேர்க்க வேண்டிய நீரின் அளவை கணக்கிட்டு புதிய கரைசலை தயாரிக்க வேண்டும் அதன்பின் வடி நீரை கரைசலுடன் சேர்க்க வேண்டும் முதலில் நான் எடுத்துக் கொண்டது 20 சதவீத அடர்த்தி கொண்ட கரைசல் ஆகும் கரைசலின் அளவு 100 மில்லி அல்லது 50 மில்லி எனில் அதன் அடர்த்தியை 15 சதவீதமாக குறைக்க எவ்வளவு நீரை சேர்க்க வேண்டும் என நீங்கள் கணக்கிட வேண்டும் பின்னர் கரைசலுடன் நீர் சேர்த்து சமச்சீரான கரைசலை தயாரிக்க வேண்டும் அதன்பின் குழாயைப் பொருத்தி சோதனையை முன்பு செய்தது போலவே தொடரவேண்டும் இதேபோல் வேறு சில அடர்த்திக்கும் கோணத்தை கண்டறிய வேண்டும் இறுதியாக 6வது கரைசலுக்கும் இது போலவே அளவுகளை கண்டறிய வேண்டும் இச்சோதனையில் அளவுகளை கண்டறிவது மிக எளிது சோதனையின் முக்கிய அம்சம் சம ஒளிர்வை கண்டறிவதே ஆகும் அதைத்தான் இப்போது நான் உங்களுக்கு விவரித்துள்ளேன் மேலும் Laurents அரைவட்ட நிழல் தட்டின் செயல்பாட்டினையும் விவரித்துள்ளேன் மேலும் சம ஒளிர்வு மற்றும் அரை இருள் அரை ஒளிர்வு பிம்பத்தை கண்டறிவது பற்றியும் அவை நான்கு முறை மாறி மாறித் தோன்றும் என்பதையும் விளக்கியுள்ளேன் நான் மேலே விவரித்தது போலவே நான் செய்து காட்டியது போலவே நாம் அதனை கண்டறிவது தான் இச்சோதனையின் முக்கிய கருத்தாகும் சரி செய்தல் போன்ற மற்ற அனைத்தும் எளிமையானது ஆகும் முதலில் அதிக அடர்த்தியுள்ள கரைசலை தயாரித்து அதிலிருந்து அடர்த்தி குறைந்த கரைசலை தயாரிப்பது என்பதையும் விளக்கியுள்ளேன் தற்சுழற்சி மற்றும் அடர்த்தியை கண்டறியும் இந்தச் சோதனை மிக எளிமையான ஆனால் சுவாரஸ்யமான ஒன்றாகும் இத்துடன் இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன்